எனவே நான் பின்ன வகையிடல்கள் மற்றும் தொகையீடுகளின் பொதுவான விவாதத்தினை அறிமுகப்படுத்த போகிறேன் எனவே நான் பின்ன தொகையீடுகளை அறிமுகப்படுத்தபோகிறேன் பின்ன வகையீடுகள் மற்றும் தொகையீடுகள்எனவே பின்வருவதை நான் ஆரம்பிக்கிறேன் n வரிசை ஒருபடித்தான ODE ஐ கருத்தில் கொள்ளுங்கள் எனவே இதனை நான் இவ்வாறு எழுதுகிறேன் மற்றும் இந்த ODE ன் ஆட்களம் 1 பரிமாணத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த குறிப்பிட்ட ODE யை இரண்டு தீர்வுகளை காண்பதன் மூலம் தீர்க்க முடியும் ஒருபடித்தான வகை ஒன்று மற்றும் ஒருபடுயில்லா வகை ஒன்று ஆகும் ஒருபடித்தான வகைக்கு நான் மேலும் வரம்புநிலைநிபந்தனைகளை கொடுக்க வேண்டும் நான் உடனடியாக ஒருபடித்தான வகையின் முடிவை கூறுகிறேன் ஒருபடித்தான வகையில் f என்பது 0 ற்கு சமமாக இருக்கும்பொழுது இதன் தீர்வு அடிப்படை சார்பு ஆகும் எனவே இது ஒரு n வரிசை ODE என்பதால் இதன் தீர்வு இந்த காரணிகளின் நேரடி சேர்க்கையாகும் f என்பது 0 விற்கு சமம் எனும் பொழுது எனது ஒருபடித்தான வகை என்பது இந்த அனைத்து கோவைகளின் நேரியல் சேர்க்கையாகும் இந்த அனைத்து காரணிகள் எனவே என்னிடம் கீழ்கண்டது உள்ளது எனவே f ற்கு நான் ஒருபடுயில்லா வகையை காணப்போகிறேன் எனவே ஒருபடுயில்லா வகையில் f இடையறாததாகும்

இதன் அர்த்தம் யாதெனில் இங்கு நான் காண்பித்தது யாதெனில் இந்த தொகையீடானது ஒருபடுயில்லா வகையின் தீர்வு ஆகும் எனவே இந்த சமன்பாடு ன் தலைகீழ் எழுதும்பொழுது எனது Dn என்பது ஒரு செயலி மற்றும் அதன் தலைகீழ் உள்ளது என்று வைத்துக்கொள்ளலாம் எனவே இப்பொழுது நான் எழுத வேண்டுமெனில் இந்த y னை செயலி D ன் தலைகீழாக எழுத வேண்டுமெனில் D எனும் இந்த செயலியின் தலைகீழ் f ல் கணக்கிடும் பொழுது இந்த தலைகீழ் என்பது ஒன்றுமில்லை மூலம் வரையறை செய்யப்பட்ட இந்த தொகையீடாகும் எனவே இந்த தொகையீடானது எனவே இந்த செயலியின் தலைகீழ் மற்றும் இந்த தொகையீட்டிற்கு இடையே தொடர்பு உள்ளது என்று தெரிகிறது எனவே இப்பொழுது இந்த செயலியின் தலைகீழை வரையறை செய்ய போகிறேன்

எனவே இந்த கோவையை மறுபடியும் எழுதுகிறேன் எனவே என்னிடம் உள்ளது யாதெனில்

நான் இந்த n ஐ பின்னமாக மாற்றவேண்டுமெனில் நான் இந்த பின்ன வகையீட்டுடன் தலைகீழ் செயலியின் தொடர்பினை பெறப்போகிறேன் எனவே நான் இதனை மாற்றப்போகிறேன் எனவே இந்த வரிசையின் பின்ன வகைக்கெழுவின் சூத்திரத்தை பெறப்போகிறேன்

எனவே இவைதான் சில குறிப்பிட்ட வரையறைகள்a என்பது 0 என்று கொள்வோம் எனவே a 0 எனில் இது ரெய்மான் வரையறையாகும் பின்ன தொகையீட்டின் ரெய்மான் வரையறை a என்பது ற்கு செல்லும் பொழுது இது பின்ன தொகையீட்டின் லியோவில்லே ன் Liouvilles வரையறையாகும்

எனவே பிறகு இந்த ஒவ்வொரு வரிசையில் உள்ள வகைக்கெழுக்களின் இடையே உள்ள மறுநிகழ்வு உறவு என்பது எனக்கு கிடைக்கிறது இந்த தொகையீட்டு செயலிகளின் மறுநிகழ்வு உறவு எனக்கு இங்கே கிடைக்கிறது பின்ன தொகையீடுவகைக்கெழுகளின் லாப்லாஸ் இணைமாற்றம் இந்த தொகையீடுகளின் லாப்லாஸ் இணைமாற்றத்தை கருத்தில் கொள்க எனவே இந்த பின்ன தொகையீடுகளின் லாப்லாஸ் இணைமாற்றமானது இந்த பின்ன தொகையீட்டு அல்லது வகைக்கெழுகளின் லாப்லாஸ் இணைமாற்றமனது என்ன மாதிரியான உறவு நம்மிடம் உள்ளது என்பதாகும் எனவே நான் என்ன கண்டுபிடிக்கப்போகிறேன் எனில் ரெய்மான் லியோவில்லே ன் வரையறையை பயன்படுத்தப்போகிறோம் எனவே பின்ன தொகையீட்டின் ரெய்மான் லியோவில்லே ன் வரையறையை பயன்படுத்தும்பொழுது f ன் பின்ன வகையீடு இந்த கோவையாகும்

எனவே இதுதான் எனது பின்ன தொகையீட்டின் வரையறையாகும் எனது இந்த பின்னத்தில் மெய்ப்பகுதி நேர்மறை ஆகும் எனவே இதற்கு ஏறக்குறைய எந்த தடையும் இல்லை என்பதை நாம் காண்கிறோம் இந்த பின்னத்தின் மெய்ப்பகுதி சிக்கலாகக்கூட இருக்கலாம் மெய்ப்பகுதி நேர்மறையாக இருக்கும்வரை இந்த வரையறையை பயன்படுத்தலாம்